எனவே இதன் பொருள் கொள்ளளவு மட்டுமல்ல மின்தேக்கியால் எவ்வளவு VAR வழங்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் இந்த 68 ஐ குறுக்கு சோதனை செய்தால் 68 8 வருகிறது இங்கே வரும் 68 ஒன்றுமில்லை ஆனால் இங்கு ஒரு தசம இடத்தை எடுத்துள்ளீர்கள் முன்பு எல்லா கணக்கீடுகளையும் எடுத்துக் கொண்டால் 4 தசம இடங்கள் வரை எடுத்துள்ளீர்கள் இங்கே உதாரணமாக இலக்க இடங்களுக்குப் பிறகு நான் 1 இலக்கத்தை மட்டுமே எடுத்துள்ளேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டால் 3 அல்லது 4 இலக்க இடங்கள் என்று அர்த்தம் இவை இரண்டும் கிட்டத்தட்ட சமமாக இருப்பதைக் காண்பீர்கள் எண் சிக்கல் காரணமாக துல்லியமாக சமமாக இருக்காது பல இலக்க இடங்கள் இருந்தால் நீங்கள் அதற்கு மிக நெருக்கமாக இருப்பீர்கள் ஆனால் இந்த ஆதாரம் தான் உங்கள் கணக்கீடு சரியானது மற்றும்X அதாவது இந்த வரைபடத்திலிருந்து நீங்கள் வரைபடத்தைப் பார்த்தால் XC என்பது அடிப்படையில் VRIC க்கு சமம் எனவே அந்த XC VRIC யைப் பயன்படுத்தவும் இங்கு நாம் பயன்படுத்திய VRIC IC அது jC j148 13 என்பது மக்னிடியுடு எனவே அதிலிருந்து நீங்கள் கணக்கிடலாம் உங்கள் முடிவுகள் சரியானவை என்பதை நீங்கள் காணலாம் எனவே முக்கியமாக மின்தேக்கி அல்ல இது உங்கள் மின்சாரம் நீங்கள் அனைவரும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் மற்றும் பவர் சிஸ்டம் படித்துக்கொண்டு இருக்கிறீர்கள் ஷன்ட் மின்தேக்கி மூலம் எவ்வளவு VAR உண்மையில் வழங்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே இந்தப் பகுதி என்பது புரிந்துகொள்ளத்தக்கது இப்போது ஒரு பரிமாற்ற இணைப்பின் செயல்திறன் Efficiencyoutputoutputlosses வெளியீடு 4500 கிலோ வாட் நாம் கிலோ வாட்டில் மட்டுமே வைத்திருக்கிறோம் எனவே 4500 பிறகு I2R 5 முதல் விஷயம் 551 39 இது 1000 ஆல் வகுக்கப்பட்டது அதனால்தான் 10 3 எனவே இதுவும் கிலோ வாட் இந்த சொற்றொடரும் கிலோ வாட் எனவே செயல்திறன் 97 நீங்கள் ஷன்ட் மின்தேக்கியை இணைக்கும்போது மின்னோட்டம் 477 39 ஆக இருந்தது மற்றும் அது கிலோ வாட்டாக மாற்றப்படுகிறது எனவே 10 3 ஆல் பெருக்கினால் அது 98 அதாவது நீங்கள் ஷன்ட் கேபஸிடர்ஸ் இணைக்கும் அந்த நேரத்தில் மின்சாரம் 477 அது கிலோ வாட்டாக மாற்றப்படுகிறது எனவே 10 3 ஆல் பெருக்கப்படுகிறது அது 98 அதாவது நீங்கள் இணைக்கும்போது அந்த டிரான்ஸ்மிஷன் லைனின் செயல்திறன் ஓரளவுக்கு மேம்படும் எனவே இது ஒற்றை பேஸ் டிரான்ஸ்மிஷன் லைனுக்காக நாங்கள் கருத்தில் கொள்ளும் இந்த எண் இப்போது இது ஒரு 3 பேஸ் உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் இது உதாரணம் 2 எனவே உங்கள் 3 பேஸ் டிரான்ஸ்மிஷன் லைனை கருத்தில் கொள்வோம் எனவே நீங்கள் இதைப் படிக்கும்போது முதலில் அனைத்து கோட்பாடுகளும் பின்னர் 5 6 7 உதாரணங்கள் மீண்டும் கோட்பாடுகள் என்று நான் முடிவு செய்தேன் இது உங்களுக்குத் தெரிந்த அனைத்து வகையான பிரச்சனைகள் தான் எப்படி விஷயங்கள் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக புரிந்துகொள்வீர்கள் எனவே நீங்கள் இங்கே 5 அல்லது 6 உதாரணங்களை எடுத்துள்ளீர்கள் எனவே விஷயங்கள் உங்களுக்கு ஏறக்குறைய தெளிவாகத் தெரியும் இரண்டாவதாக ஒரு 220 KV 3 ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் 60 கிலோமீட்டர் நீளம் ஒரு கிலோ மீட்டருக்கு 0 15 Ω ரெசிஸ்டன்ஸ் மற்றும் தூண்டல் ஒரு கிலோ மீட்டருக்கு 1 எனவே குறுக்குவழி மாதிரியைப் பயன்படுத்தி அனுப்பும் முனையில் மின்னழுத்தம் மற்றும் மின்சாரம் மற்றும் மின்னழுத்த ஒழுங்குமுறை மற்றும் செயல்திறன் ஆகியவை இணைப்பு 300 MVA இன் 3 பேஸ் லோடு வழங்கும்போது மின் காரணி 0 8 என்பது 220 KV இல் பின்தங்கியிருக்கும் மற்றும் மற்றொன்று 300 MVA 0 8 மின் காரணி 220 KV முன்னணியில் செல்கிறது எனவே அனுப்பும் முனையில் மின்னழுத்தம் மற்றும் மின்சாரம் மின்னழுத்த ஒழுங்குமுறை மற்றும் செயல்திறனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே R 60 கிலோ மீட்டர் நீளம் இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது அது ஒரு குறுகிய இணைப்பு எனவே சார்ஜிங் அட்மிடன்ஸில் சார்ஜ் செய்வதைக் கருத்தில் கொள்ளத் தேவையில்லை 15 60 எனவே 60 கிலோ மீட்டர் நீளம் எனவே அது ஒரு கிலோ மீட்டருக்கு 5 15Ω ஆக இருப்பதால் 9Ω f என்பது 50 ஹெர்ட்ஸ் ஆகும் ஏனெனில் எங்கும் அதிர்வெண் குறிப்பிடப்படவில்லை எனவே நான் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் எடுத்துள்ளேன் மற்றும் X பின்னர் 2πf க்கு சமமாக இருக்கும் தூண்டல் L கொடுக்கப்பட்டுள்ளது 1 என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ωl கிலோ மீட்டருக்கு 1 4 மிலி ஹென்றி எனவே 1 4 10 3 60 நீளம் ஒரு கிலோ மீட்டருக்கு அது 26 இப்போது பகுதி அப்படியே இருங்கள் எனவே ஒற்றை பேஸ் பெறும் முனை மின்னழுத்தம் VR அனைத்துக்கும் சமம் அது 3 பேஸ் என்பதை நீங்கள் தீர்க்கும்போது நீங்கள் உறவை அனுப்பும் முனை மற்றும் பெறும் முனை மின்னழுத்தத்தைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் இவை அனைத்தையும் ஒற்றை பேஸ் அடிப்படையில் மாற்ற வேண்டும் எனவே VR 2203∟0 எனவே 127 கோணம் 0 டிகிரி கிலோ வோல்ட் இதுதான் நாம் எடுத்துள்ள குறிப்பு 3 பேஸ் வெளிப்படையான மின்சாரம் 300 MVA ஆனது 0 8 மின்சார காரணி பின்தங்கி இருக்கிறது ஏனெனில் அதற்கு அது 300 MVA ஆனது 0 8 மின் காரணி 220 KV கொடுக்கப்பட்டதால் இணைப்பில் இருந்து இணைப்புக்கான மின்னழுத்தத்தில் பின்தங்கியுள்ளது எனவே ஒற்றை பேஸ் மின்சாரம் நீங்கள் இந்த விஷயத்தை வைத்திருக்க வேண்டும் இப்போது முதலில் S என்பது 300 க்கு சமம் என்று எழுதுங்கள் அது P j Q 87 டிகிரி 240 j 180 க்கு சமம் அந்த நேரத்தில் நீங்கள் மின்சாரம் எழுதும் போது அது மைனஸ் ஆனால் நீங்கள் எப்போது எழுதும் மின்சாரம் அது உண்மையில் P j Q ஆக இருக்க வேண்டும் என்பது மரபு இந்த பிளஸ் கோணத்தை கொண்ட மின்சாரதை குறிக்கிறது என்பதை எழுத வேண்டும் எங்காவது லோடு இணைக்கப்பட்டிருந்தால் இது P j Q உங்கள் லோடு என்று சொல்லுங்கள் லோடு உட்கொள்ளும் மின்சாரம் Q 0 என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கிறேன் இது பின்தங்கிய லோடு என்று அழைக்கப்படுகிறது Q 0 என்றால் அது ஒற்றுமை மின்சார காரணி லோடு மற்றும் Q 0 எதிர்மறையாக இருந்தால் அது முன்னணி மின்சாரம் காரணி லோடு எனவே இது மரபுகள் எனவே ஜெனரேட்டர் அதற்கு நேர் எதிரானது ஏனென்றால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது எனவே Q 0 என்பது Q நேர்மறையாக இருக்கும்போது அதாவது இங்கு பின்தங்கியிருக்கும் லோடு அதனால் தான் இங்கு 240 j 180 எனவே Q என்பது நீங்கள் நேர்மறை என்று அழைக்கிறீர்கள் எனவே இது ஒரு பின்தங்கிய லோடு எனவே எதிர்மறையாக வைக்காதீர்கள் நீங்கள் எதிர்மறையாக வைத்தால் அது தவறாகும் அது முன்னணி லோடுக்கு வழிவகுக்கும் எனவே மரபு என்னவென்றால் Q உங்கள் லோடு உட்கொள்ளும் மின்சாரம் P j ஆகQ Q 0அது பின்தங்கிய லோடு Q 0 என்றால் அது ஒற்றுமை மின்சார காரணி லோடு மற்றும் Q எதிர்மறை என்றால் 0 க்கும் குறைவானதுஅது முன்னணி மின்சார காரணி லோடு ஆக இருக்கும் எனவே இது பின்தங்கிய மின்சார காரணி லோடு 0 8 பவர் காரணி பின்தங்கியிருப்பது விசித்திரமானது எனவே அதனால்தான் 300 கோணம் 36 87 டிகிரி 240 j180 க்கு சமம் மற்றும் அடைப்புக்குறிக்குள் நாம் MVA எழுதுகிறோம் ஏனென்றால் இது மெகாவாட் இது மெகா VAR ஆகும் நீங்கள் இதை இணைக்கும்போது MVA என்று எழுதலாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இங்கு மைனஸ் வைக்க வேண்டாம் அது பின்தங்கிய லோடு என்று அர்த்தம் அது Q பகுதிகள் நேர்மறையானதாக இருக்கும் இப்போது ஒற்றை பேஸ் மின்சாரம் அந்த IR S3VR இப்போது நாம் பார்த்த ஒற்றை பேஸ் மின்னோட்டத்தை நாம் செய்கிறோம் அதனால்தான் இதை நீங்கள் 3 பேஸ் மின்சாரம் 300 என்று அழைக்கிறீர்கள் அதனால்தான் அதை 3 ஆல் வகுத்துள்ளோம் அது இங்கே 3 எனவே VR இணைப்பில் S இணைக்கிறது உதாரணமாக இந்த விஷயத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இந்த இணைந்த விஷயம் லோடு ஓட்டம் படிக்கும் நேரத்தில் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் குணாதிசய செயல்திறன் மற்றும் குணாதிசயம் அனைத்தும் முடிந்த பிறகு லோடு ஓட்டம் நிச்சயமாக வரும் ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த இணைந்த விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும் உதாரணமாக உங்கள் புரிதலுக்காகவே V என்பது 50 கோணம் 15 டிகிரி வோல்ட்க்கு சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அது முன்னணி ஒருவேளை I என்பது 5 ஐ கோணம் கழித்தல் 30 டிகிரி ஆம்பியருக்கு சமமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நீங்கள் P மற்றும் Q ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது எப்படி கண்டுபிடிப்பது எனவே ஒரு குறிப்பு இணைப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து உங்களுடைய இந்த V என்பது 50 வோல்ட் என்று சொல்வதற்கு சமம் இது உங்கள் 15 டிகிரி மற்றும் இந்த பக்கம் மின்சாரம் இந்த I 5 ஆம்பியர் மின்னோட்டம் இது உங்கள் குறிப்பு இணைப்பு மற்றும் இந்த பக்க மின்னோட்டம் 30 டிகிரி மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையிலான கோணம் என்ன என்றால் அது 150 300 450 அதாவது அந்த இணைந்த சொல் அங்கே தானாக வருகிறது அதனால்தான் நீங்கள் எழுதும்போது P j Q V I இல்லையெனில் நாம் P j Q VI என்று எழுதுகிறோம் பொதுவாக நமது மின்சாரம் அமைப்பு ஆய்வுகளில் V I ஐ எளிதாக பகுப்பாய்வுகாக எளிதான கணித வழித்தோன்றல்களாக பின்பற்றுகிறோம் எனவே P jQ V I இந்த இணைப்பானது உண்மையில் மின் காரணியை பிடிக்க மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்திற்கு இடையேயான கோணத்தை பிடிக்கும் அது மின்சார காரணி கோணம் எனவே அதனால்தான் 45 டிகிரி ஆகிறது அதனால்தான் P jQ V I அதனால்தான் P jQ அதாவது உங்கள் V இணைவு V உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 50 15 கோணம் 15 டிகிரிக்கு சமம் எனவே இணைப்பது 50 கோண மைனஸ் ஆகும் அதாவது மைனஸ் 15 டிகிரி பெருக்கல் 5 கோணம் மைனஸ் 30 டிகிரி என்பது 250 கோணம் மைனஸ் 45 டிகிரிக்கு சமம் அதாவது P 250 cos 450 மற்றும் Q 250 sin 450 ஏனெனில் இந்த 250 cos 450 j250sin 450 எனவே P என்பது 250 cos 45 ஆக மாறும் 250 அது 2502 வாட்என்பது 2502 VAR என்று சொல்லலாம் அதனால்தான் இந்த இணைந்த விஷயம் P j Q V I வந்தது அதனால்தான் இங்கே P மைனஸ் ஐ நாம் எடுக்கும்போது அதாவது நாம் உண்மையில் P j Q எடுத்துக்கொள்கிறோம் அது உங்கள் VI இணைவு மற்றும் இப்போது நீங்கள் இருபுறமும் இணைந்தால் S இணைவு P j Q V I அதாவது உங்கள் S V I உங்கள் I SV எனவே அதனால்தான் நீங்கள் இந்த விஷயத்தை IR SVRஎன்று எழுதுகிறீர்கள் இந்த 3 ஒற்றை பேஸ் காரணமாக வருகிறது அது ஒரு பேஸ் என்றால் அங்கு 3 இருக்காது ஆனால் 3 பேஸ் அதற்கு சரியானது அதனால் தான்SVR இது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் இந்த ஒரு கருத்தை புரிந்து கொண்டால் எல்லாம் தெளிவாக இருக்கும் எனவே இது குறிப்பு இணைப்பு அதன்படி நீங்கள் எடுக்க வேண்டிய குறிப்பு கோட்டை வரைந்து மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையிலான கோணம் என்னவென்று பார்க்கவும் எனவே இந்த இணைப்பானது மின்சார காரணி கோணத்தைப் பிடிக்க வருகிறது அதாவது மின்னழுத்தத்திற்கும் மின்சார புறத்திற்கும் இடையிலான கோணம் எனவே இதற்குப் பிறகு உங்கள் S இணைப்பை 300 கோணம் மைனஸ் 36 87 டிகிரி மற்றும் 3 இன் டு VR VR என்பது 127 கோணம் 0 டிகிரி KV சமமாக மாற்றவும் எனவே அதன் இணைப்பும் 127 கோணம் 0 860 ஆம்பியர் ஆக வருகிறது இது பெறுதல் முனை மின்னோட்டம் இப்போது இது சமன்பாடு 6 இலிருந்து உள்ள உறவு எனவே சமன்பாடு 6 இலிருந்து அனுப்பும் முனை மின்னழுத்த மக்னிடியுடு VS என்பது மக்னிடியுடு |VS| |VR| |I| R cos RX sin R க்கு சமம் எனவே VR 127 KV மக்னிடியுடு என்று அறியப்படுகிறது I இன் மக்னிடியுடு 787 4 ஆம்பியர் நீங்கள் அதை 0 7874 கிலோ ஆம்பியர் ஆக மாற்றுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் KV R 9 Ω X 26 39 Ω இது அனைத்தும் Z பாரமீட்டர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தையும் கணக்கிட்டு உள்ளீர்கள் எனவே cosR என்பது 0 எனவே VS VR நாம் அதை கிலோ வோல்ட் உடன் சேர்த்து இதை வைத்திருக்கிறோம் இது உங்கள் மின்னோட்டம் நீங்கள் ஆம்பியரில் வைத்துள்ளீர்கள் அதனால் நாம் கிலோ ஆம்பியராக மாற்றியுள்ளோம் எனவே இந்த அனைத்து அளவுகளும் 0 7874 அடைப்புக்குறிகுள் எனவே இது மக்னிடியுடு VS 145 13 கிலோ வோல்ட் KV ஆக வருகிறது எனவே VS இது இணைப்பிலிருந்து இணைப்பு அதனால் L டேஷ் L நான் இணைப்பிலிருந்து இணைப்பை3145 13 L க்கு சமன் செய்துள்ளேன் அதாவது 251 37 KV இது அனுப்பும் முனை மின்னழுத்தம் எனவே எனவே மின்னழுத்த ஒழுங்குபடுத்தல் VS VRக்கு சமமாக இருக்கும் நான் 100 ஐ தவற விடுகிறேன் நான் அதை 100 ஆல் உண்மையில் பெருக்கி VR ஆல் வகுத்து உள்ளேன் எனவே நீங்கள் VS க்கு பதிலாக மக்னிடியுடு VR ஐ மாற்றலாம் இது உங்கள் மின்னழுத்த ஒழுங்குபடுத்துதல் கணக்கீடு நீங்கள் 3 பேஸ் பயன்படுத்த முடியும் நீங்கள் ஒற்றை பேஸ்க்கு அதை மாற்ற முடியும் மேலும் 3 ஆல் வகுத்தீா்கள் என்றால் பதில் ஒரே அளவில் இருக்கும் இது 3 ஆல் வகுக்கப்படும் இதுவும் 3ஆல் வகுக்கப்படும் இதுவும் 3ஆல் வகுக்கப்படும் எனவே அதே பதிலே வரும்அந்த பதிலை 100 ஆல் பெருக்கினாள் உங்களுக்கு 14 26 உங்களுக்குக் கிடைக்கும் இந்தக் கணக்கீடுகள் அனைத்தையும் நான் செய்தேன் இப்போது மின் இழப்பு மின்சாரம் ஸ்குயா் R மக்னிடியுடு I2 மின்சாரம் மக்னிடியுடு I2 R க்கு சமமாக உள்ளது அதாவது இதன் அர்த்தம் 787 42 9 R 10 6 என்பதை நீங்கள் மெகாவாட் ஆக மாற்றியுள்ளீர்கள் இந்த வாட் வகுத்தல் 10 6 பெருக்கல் 10 6 எனவே நாம் மெகாவாடாக மாற்றியுள்ளோம் இது 5 58 மெகாவாட் ஆகிவிடும் எனவே PR என்பது ஒற்றை பேஸ் பெரும் முனை மின்சாரம் 300 MVA சமம் எனவே ஒற்றை பேஸ் 300 MVA என்றால் 3 பேஸ் ஆக மாற்ற 3 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே ஒற்றை பேஸில் cos 0 8 எனவே 80 மெகாவாட் இதேபோல் PS ஒற்றை பேஸ் அனுப்பும் முனை மின்சாரம் என்பது ஒற்றை பேஸ் பெறும் மின்சாரம் பிளஸ் P இழப்புக்கு சமமாக இருக்கும் 58 அதாவது 8558 மெகாவாட் நீங்கள் திறன் என்று அழைப்பது இந்த பக்கம் வருவதில்லை இந்த பக்க திறன் என்பது PRPS அதாவது 808558 என்பதற்கு சமம் இது வெளியீடு இது ஒரு பெறுதல் முனை மின்சாரம் என்றாள் அவுட்புட் மற்றும் அனுப்பும் முனை மின்சாரம் என்றாள் இன்புட் எனவே 8085 58100 எனவே இதன் செயல்திறன் 93 இப்போது பகுதி பகுதி உண்மையில் 3 VR IR 300 இது 3 பேஸ் MVA எனவே என்னுடைய VR என்பது 220 KV IR 787 எனவே நீங்கள் சமன்பாடு 6 இல் இருந்து கணக்கிட முடியும் சமன்பாடு 6 இல் இருந்து அனுப்பும் முனையில் மின்னழுத்த மக்னிடியுடு VS VR இந்த உறவு பிளஸ் I மீண்டும் மீண்டும் அந்த முறையை உச்சரிக்கவில்லை அல்லது மக்னிடியுடு IRcos RXsin R என்று புரிந்து கொள்ளக்கூடியது எனவே இதையெல்லாம் உங்கள் ஒற்றை பேஸ் மதிப்புகளுக்கும் மாற்றாக மாற்றவும் எனவே உங்கள் VR இன் மக்னிடியுடு கொடுக்கப்பட்டுள்ளது I இன் மக்னிடியுடு கிலோ ஆம்பியராக கொடுக்கப்பட்டுள்ளது நாம் R X எனப்படும் தெரிந்த கொசைன் தெரிந்த சைன் என்று மாற்றியுள்ளோம் எனவே இது 3 VRIR 300 VR 220 KV எனவே இது IR இப்போது அது லோடு 0 8 முன்னணி காரணி மின்சாரம் எனவே முந்தைய பக்கம் முன்னிலை வகிக்கிறது முன்னணி மின்சாரம் காரணி லோடை சமன்பாடு 6 என எழுதலாம் எனவே ஒரு முன்னணி மின்சாரம் காரணியாக இந்த அடையாளம் மைனஸ் இருக்கும் என்று நான் சொன்னேன் எனவே இந்த VS என்பது 127 மற்றும் இதற்கு சமம் எனவே மக்னிடியுடு VS என்பது 120 2 KV ஆகும் இது உங்கள் இணைப்பு லிருந்து நியூட்ரல்க்கு பேஸ் மின்னழுத்தம் எனவே VS இணைப்புலிருந்து இணைப்பு 3120 2 KV க்கு சமம் அதாவது 208 எனவே மின்னழுத்த கட்டுப்பாடு என்பது 220 முதல் 100 இல் அனுப்பு முனை மின்னழுத்தம் கழித்தல் பெரும் முனை மின்னழுத்தம் 36 அதாவது முன்னணி மின் காரணி ஒழுங்குமுறைக்கு எதிர்மறையானது அதாவது நீங்கள் பெறுவதைக் கண்டறியலாம் முடிவு மின்னழுத்தம் உண்மையில் நாம் தேர்ந்தெடுத்த மின்மின்சார காரணி அனுப்பும் முனை மின்னழுத்தத்தை விட அதிகமாக உள்ளது மற்றும் ஒற்றை பேஸிற்க்கு உண்மையான மின் இழப்பு 787 அதாவது PR ஒற்றை பேஸில் பெரும் முனை 80 மெகாவாட் மின்சாரத்தை பெறுகிறது ஆகையால் ஒற்றை பேஸில் அனுப்பும் முனை மின்சாரம் PS PR P எளிதாக கணக்கிட முடியும் எனவே PS இந்த அளவிற்கு சமம் மற்றும் செயல்திறன்க்கு சமம் PRPS அதாவது 8085 எனவே நீங்கள் திறன் என்று சொல்வது இது தான் எனவே முன்னணி மின்சாரம் காரணிக்கு அது எப்போதும் இல்லை என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் இந்த விஷயத்தில் அந்த ஒழுங்குமுறை எதிர்மறையானது எனவே அடுத்த உதாரணம் 3 பேஸ் 150 கிலோ மீட்டர் நீளமுள்ள 50 ஹெர்ட்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் 20 மெகாவாட் 0 8 பின்தங்கிய சக்தி காரணி மற்றும் 66 KV சமநிலையான லோடை வழங்குகிறது இணைப்பின் ரெசிஸ்டன்ஸ் கிலோ மீட்டருக்கு 0 57 டயாவுக்கு வெளியே இரு பக்கத்திலும் சமமாக 2 மீட்டர் இடைவெளி மையத்திற்கு இடையில் நாமினலான முறையைப் பயன்படுத்துங்கள் அதாவது நீங்கள் இங்கே தூண்டல் கொள்ளளவை கணக்கிட வேண்டும் அதற்கான சூத்திரங்கள் தேவை எனவே இது கொடுக்கப்பட்ட பிரச்சனை எனவே இந்த பதிவு செய்யும் விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது கணக்கீடு பிழை வகுப்பறைகளில் மாணவர்கள் சிறிது பிழை இருந்தால் எல்லாவற்றையும் சரி செய்யலாம் எனவே எல்லாவற்றையும் நாம் சரிசெய்ய முடியும் ஆனால் இந்த விஷயத்தில் அதனால்தான் நான் சொல்கிறேன் ஏதேனும் பிழை இருந்தால் இந்த டயாவின் கணக்கீட்டை நீங்கள் கண்டறிந்தால் தயவுசெய்து தெரிவிக்கவும் ஏனெனில் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஏன் வருகிறீர்கள் என்றால் R கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் சமமாக மாற்றுகிறது இந்தத் தரவு கொடுக்கப்பட்டிருப்பதால் கடத்தியின் விட்டம் 1 5 சென்டிமீட்டர் எனவே ஆரம் 0 75 சென்டிமீட்டருக்கு சமம் 0075 மீட்டர் தூரம் 2 மீட்டர் எனவே இந்த சூத்திரம் ஏற்கனவே தூண்டல் அத்தியாயத்திற்காக பெறப்பட்டது எனவே L210 7 இல் நீங்கள் அதை 150 கிலோ மீட்டராக மாற்றுகிறீர்கள் எனவே 150 முதல் 1000 மீட்டர் இயற்கை பதிவு ln 2 என்று அழைக்கப்படும் சமபக்க இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அது தான் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் எனவே இது d 2 மீட்டர் d 2 மீட்டர் எனவே அது 0 1675 ஹென்றி வருகிறது எனவே இந்த ஒரு X என்பது 2πf க்கு சமம் பின்னர் நீங்கள் L ஐக் இந்த அளவு கண்டுபிடிக்கிறீர்கள் எனவே 52 அதேபோல் இது 150 கிலோ மீட்டர் நீண்ட இணைப்பு உள்ளது எனவே நீங்கள் சார்ஜ் கொள்ளளவை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நேரடியாக உங்கள் அத்தியாயத்தின் கொள்ளளவுக்குச் செல்லுங்கள் அது 20 ஆகும் 854 10ஃ 12 பாரட்ஒரு மீட்டருக்கு இந்த ஒன்று 0 இயற்கையான பதிவு ஆல் வகுக்கப்பட்டது ln 20 0075 150 1000 இது கணக்கீட்டிற்குப் பிறகு 1 49 மைக்ரோ ஃபாரட்க்கு வருகிறது மற்றும் உங்கள் சேர்க்கை Y பேஸ் சார்ஜிங்சேர்க்கைY என்பதுக்கு jωC சமம் இதன் பொருள் Y என்பது 50 ஹெர்ட்ஸுக்கு சமம் எனவே j 2f 1 449 அது மைக்ரோ ஃபாரட் எனவே 10 6 அது mho நான் இங்கே எங்கும் சீமென்ஸ் எழுதவில்லை நான் எல்லா இடங்களிலும் mho வைக்கிறேன் எனவே Y j 4 68 10 6 mho எனவே Y2 j 234 10 6 mho இப்போது Z R j X R என்பது இவ்வளவு இது X 90 Ω இப்போது 3VR இது இணைப்புலிருந்து இணைப்புஇதை நான் பச்சை நிறத்தில் குறித்ததுள்ளேன் நான் அதை செய்யும் போது அதை தவறவிட்டேன் அதனால் தான் 3VR இணைப்புலிருந்து இணைப்பு IR cos φP201000 அதாவது 3 66 IR மக்னிடியுடு 20000 க்கு சமம் 8 பவர் காரணி பின்தங்கிய நிலையில் உள்ளது எனவே பெரும் முனை மின்னழுத்தம் VR ஐப் பெறுவது ஒற்றை பேஸ் 663 38 104 KV ஆக இருக்கும் எனவே சமன்பாடு 15 லிருந்து VR இது பெறுதல் முனை மின்னழுத்தம் சமன்பாடு 15 இலிருந்துஎன்பதை நீங்கள் அறிவீர்கள் VS1ZY2VR ZIR எனவே IR மின்னோட்டம் 218 860 ஆம்பியர் பின்தங்கியிருப்பதாக அறியப்படுகிறது எனவே கிலோ ஆம்பியர் 0 2187 ஆக மாற்றப்பட்டது மற்றும் இது கோண கிலோ ஆம்பியர் ஆகும் 104 இதற்குச் சமம் கோணம் 0 டிகிரி KV எனவே Z மற்றும் Y இரண்டும் இங்கே கணக்கிடப்பட்டுள்ளன எனவே ZY2 நீங்கள் அதை உருவாக்குகிறீர்கள் ஏனெனில் 1ZY2 ZY2 நீங்கள் கணக்கு செய்தீர்கள் 0 ஆகையால் VS இந்த 1 க்கு சமம் 1 ZY2 ஏனெனில் இது மைனஸ் உங்கள் 1ZY2 க்கு வருகிறது எனவே ZY2 இந்த அளவுக்கு வருகிறது 00264 ஐ உங்கள் VR ஆல் பெருக்கினால் அது 38 104 கோணம் 0 டிகிரி மற்றும் Z ஆனது IR க்குள் இருக்கும் எனவே இது Z மற்றும் இது உங்கள் IR என்றாலும் இந்த கிலோ ஆம்பியர் எனவே இந்த துளி கிலோ வோல்ட் ஆக மாறும் 540 கிலோ வோல்ட்க்கு சமமாக வருகிறது இது உங்கள் VS எனவே VS இணைப்புலிருந்து இணைப்பு 3 47 எனவே சமன்பாடு 9 ஐப் பயன்படுத்தி உங்கள் சார்ஜிங் கொள்ளளவு VS VRVR ஐ அந்த நேரத்தில் கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் அதே சமயம் நாம் அந்த சமன்பாடு 9 ஐப் பெற்றுள்ளோம் ஏனெனில் குறுகிய இணைப்புக்கு A 1 ஆனால் இங்கே அது இல்லை எனவே சமன்பாடு 9 ஐப் பயன்படுத்துவது மட்டுமே பயன்முறை VS பயன்முறையில் A கழித்தல் மோட் VR பயன்முறையில் VR எனவே ஒரு முறை A உங்கள் விஷயத்தை எளிதாக கணக்கிட முடியும் உண்மையில் A என்பது A 1ZY2க்கு சமம் எனவே இந்த சொற்றொடர் உண்மையில் கணக்கிடப்படுகிறது இதன் மூலம் இந்த A சொற்றொடர் இந்த அடைப்பு குறிக்குள் வருகிறது எனவே நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் 9877 மைனஸ் 66 66 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே 25 26 மின்னழுத்த ஒழுங்குமுறை ஆகும் இப்போது ஒற்றை பேஸ் மின்சாரம் இழப்பு மக்னிடியுடு I2 R க்கு சமமாக இருக்கும் எனவே அனைத்து மதிப்பையும் மெகாவாட் ஆக மாற்றவும் எனவே அதனால்தான் 10 6ஆல் பெருக்கப்படுகிறது 538 மெகாவாட் எனவே ஒற்றை பேஸ் பெறும் முனை மின்சாரம் 203 மெகாவாட் மற்றும் ஒற்றை பேஸ் அனுப்பும் முனை மின்சாரம்பெறும் முனை மின்சாரம் பிளஸ் இழப்பு 203 0 538 மெகாவாட்க்கு சமம் 20 செயல்திறன் PRPS க்கு சமம் எனவே 2037 54 இதைத்தான் நீங்கள் திறன் என்று அழைக்கிறீர்கள் அடுத்த 2 எடுத்துக்காட்டு என்னவென்றால் 3 பேஸ் அனுப்பும் முனையில் உள்ள மின்னழுத்தம் மின்னோட்டம் மற்றும் மின் காரணியை தீர்மானிப்பது மற்றொரு வகை பிரச்சனை 50 ஹெர்ட்ஸ் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் 160 கிலோ மீட்டர் நீளம் 100 MVA லோடு 0 8 பவர் காரணி பின்தங்கிய நிலையில் மற்றும் 132 KV சமநிலையான லோடு வழங்குகிறது ஒரு கிலோ மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் 0 16 ஓம் மற்றும் ஒரு கிலோ மீட்டருக்கு தூண்டல் 1 2 மில்லி ஹென்றி மற்றும் ஒரு கண்டக்டருக்கு ஒரு கிலோ மீட்டருக்கு கொள்ளளவு 0 0082 மைக்ரோ ஃபாரட் நீங்கள் நாமினல் முறையைப் பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் இணைப்பு 160 கிலோ மீட்டர் நீளம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் R ஐ கணக்கிடுகிறீர்கள் அது 25 6Ω ஆகவும் நீங்கள் X கணக்கிட்டால் அது 60 இப்போது இவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் வருகின்றன ஏனென்றால் அவை புரிந்து கொள்ளக் கூடியது 0072 மைக்ரோ ஃபாரட் கொடுக்கப்பட்டதைக் கணக்கிடுவதற்கு சமம் மற்றும் நீங்கள் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என அழைக்கிறீர்கள் எனவே இணைப்பின் நீளம் 160 கிலோ மீட்டர் 12 10 4 mho கிடைக்கும் நான் சீமென்ஸ் பயன்படுத்துவதில்லை mho மற்றும் Z R j X ஐப் பயன்படுத்துகிறேன் எனவே இந்த இணைப்பு கோணத்தின் உங்கள் மின்மறுப்பு 67 டிகிரி இப்போது பெறுதல் முனையில் பேஸ் மின்னழுத்தம் VR 1323 21 கோணம் 0 டிகிரி KV ஏனெனில் இது கொடுக்கப்பட்டுள்ளது பெறுதல் முனை மின்னோட்டம் IR உங்கள் அடிப்படையில் சமமாக இருக்கும் அதை நீங்கள் MVA என்று அழைக்கிறீர்கள் எனவே இது IR 3 இது உங்களுக்கு 100 MVA என் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது உங்கள் வோல்ட் ஆம்பியரை உருவாக்குகிறது மற்றும் இது 132 103 எனவே கிலோ வோல்ட் வோல்ட் ஆகிறது எனவே IR இது ஒன்று 3 13210 உங்களுடைய 103 அதாவது 437 38 ஆம்பியர் வேறு வழியில் வருகிறது நீங்கள் வேறு வழியிலும் கணக்கிடலாம் எனவே லோடு பின்தங்கிய மின்சாரம் காரணியைக் கொண்டுள்ளது இது R 36 87 டிகிரி ஏனெனில் அது 0 உங்கள் மின்சாரம் IR என்பது 437 87 டிகிரிஆம்பியருக்கு சமம் எனவே நீங்கள் ABCD பாரமீட்டர்ஸ் என்று அழைக்கும் அதை நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே முதலில் உங்களிடம் A 1ZY2 முதலில் நீங்கள் ZY2 ஐ கணக்கிட்டு இந்த மதிப்பை எல்லாம் வைத்து இந்த மதிப்பை பெறுவீர்கள் பின்னர் சமன்பாடு 15 இலிருந்து VS 1ZY2VR Z IR இது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் இந்த மின்னோட்டம் 1000 ஆல் வகுக்கப்பட்டதால் கிலோ வோல்ட் ஆகிறது எனவே இது கிலோ வோல்ட் 76 21 கோணம் 0 கிலோ வோல்ட் ஆகும் எனவே இது வோல்ட் ஆகும் ஏனெனில் இது ஆம்பியரில் உள்ளது மற்றும் இது 1000 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே VS என்பது 101 18 டிகிரி 18 டிகிரிக்கு சமம் மன்னிக்கவும் 0 18 டிகிரி கிலோ வோல்ட் எனவே இணைப்பின் அனுப்பும் முனை மின்னழுத்தத்தை 3 ஆல் பெருக்கினால் அது 170 மற்றும் சமன்பாடு 17 இலிருந்து நீங்கள் கணக்கிடலாம் IS C VRDIR நீங்கள் இந்த விஷயத்தை கணக்கிடுகிறீர்கள் எனவே நான் நேரடியாக மட்டுமே கணக்கிட்டுள்ளேன் எனவே நீங்கள் அனைத்தையும் கணக்கிட்டால் இந்த மதிப்பு 4 094 10 4 ஆகவேண்டும் இந்த ஒன்று மற்றும் 1ZY2 இப்படி மாறும் பின்னர் நீங்கள் அந்த வெளிப்பாட்டில் நீங்கள் எல்லா விஷயங்களையும் மாற்றுகிறீர்கள் 1000 ஆல் வகுத்து அதை கிலோ ஆம்பியர் ஆக மாற்றுகிறீர்கள் எனவே 1000 தால் வகுக்கப்படுகிறது ஏனெனில் இந்த மின்னழுத்தம் உண்மையில் கிலோ வோல்டில் உள்ளது எனவே இப்போது இது உங்கள் குறிப்பு இணைப்பு இந்த மின்னழுத்தம் அனுப்பும் முனை மின்னழுத்தம் அதன் கோணம் 8 18 டிகிரி மற்றும் இந்த மின்னோட்டம் மைனஸ் 33 எனவே நீங்கள் அனுப்பும் முனையின் ஆற்றல் காரணியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அனுப்பும் முனை மின்னழுத்தத்தை மற்றும் அனுப்பும் முனை மின்னோட்டம் இடையிலான கோணம் 8 எனவே அனுப்பும் முனை மின்சார காரணியின் கோணம் 41 24 டிகிரி ஆகும் நீங்கள் இதை இப்படி வரைந்தால் எந்த தவறும் இருக்காது எனவே அனுப்பும் முனை மின்சார காரணியின் கொசின் 41 24 டிகிரி எனவே அது 0 நாம் அடுத்ததாக ஷன்ட் கேபஸிடர்ஸ் சீரிஸ் கேபஸிடர்ஸ் என்ற இரண்டு விஷயங்களுக்கு வருவோம் எனவே ஷன்ட் கேபஸிடர்ஸ் அடிப்படையில் பின்தங்கிய சக்தி காரணி சுற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றன நீங்கள் சா்கியூட் தியரி பிரச்சனையை தீர்க்கும் போது மின்தேக்கி சக்தி காரணியை மேம்படுத்த லோடுடன் இணைக்கப்படும் போது நீங்கள் சிக்கலை தீர்த்திருக்கலாம் எனவே இதன் விளைவு உங்களுக்குத் தேவையான எதிர்வினை ஆற்றலை வழங்குவதாகும் எனவே அடிப்படையில் ஷன்ட் கேபஸிடர்ஸ் எதிர்வினை சக்தியை செலுத்துகிறது நீங்கள் இப்போது மின்தேக்கிகள் ஷன்ட் கேபஸிடர்ஸ் ஒரு பஸ் பார் உடன் இணைக்கப்பட்டிருப்பதை காணலாம் நீங்கள் எந்த மாற்றீட்டிற்கு சென்றாலும் நீங்கள் 33 KV அல்லது அதற்கு மேல் எந்த மாற்றிற்கும் சென்றாலும் ஷன்ட் கேபஸிடர்ஸ் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இழப்புகள் மற்றும் மின்னழுத்தத்தை குறைக்க பாதையை அகற்றவும் அடிப்படையில் ஷன்ட் கேபஸிடர்ஸ் அதாவது பரிமாற்றம் அல்லது விநியோக அமைப்பில் இணைக்கப்படும்போது ஒன்று அல்லது இரண்டு வரிகளை முதலில் சொல்ல வேண்டும் ஷன்ட் கேபஸிடர்ஸின் முதன்மை நோக்கம் மின் இழப்பை குறைப்பதாகும் ஆனால் அது அதிகம் இல்லை என்றாலும் அது மின்னழுத்த அளவையும் மேம்படுத்துகிறது சீரிஸ் கேபஸிடர்ஸ் விஷயத்தில் இது தலை கீழ் சீரிஸ் கேபஸிடர்ஸ்களின் முதன்மை நோக்கம் மின்னழுத்த அளவை மேம்படுத்துவதாகும் ஆனால் அது மின் இழப்பை குறைக்கவில்லை ஏனெனில் மின் இழப்பு மின்னழுத்த அளவின் ஸ்குயருக்கு நேர்மாறான விகிதத்தில் உள்ளது எனவே சீரிஸ் கேபஸிடர்ஸ் மின்னழுத்த அளவை அதிகரிக்கிறது எனவே அது ஓரளவிற்கு மின் இழப்புகளைக் குறைக்கிறது ஆனால் சீரிஸ் கேபஸிடர்ஸின் முதன்மை நோக்கம் மின்னழுத்த அளவை மேம்படுத்துவதாகும் தே சமயம் ஷன்ட் கேபஸிடர்ஸின் முக்கிய நோக்கம் மின் இழப்பைக் குறைப்பதே ஆகும் மேலும் இது மின்னழுத்த அளவை அதிகரிக்கவில்லை என்றாலும் இவை இரண்டும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் எனவே மின்தேக்கி அடிப்படையில் ஒரு மாறிலி மின்மறுப்பு வகை லோடு அந்த மின்தடை நிலையான மின்மறுப்பு வகை லோடு மற்றும் அது உண்மையில் உட்செலுத்தும் எதிர்வினை சக்தியை மதிப்பிடுகிறது அது மின்னழுத்தத்தின் ஸ்குயருக்கு விகிதாசாரமாகும் அது எங்கே இணைக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே மின்னழுத்தம் இருக்கும்போது 33 KV பஸ் பார் உடன் மின்தேக்கி இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே எப்பொழுதெல்லாம் நீங்கள் உற்பத்தியாளரிடமிருந்து மின்தேக்கியை வாங்குகிறீர்களோ அப்போதெல்லாம் அதன் மதிப்பீடு 5 மெகாவாட் என்று சொல்லலாம் அது உண்மையில் 33 KV மின்னழுத்த நிலை என்று சொல்லப்படுகிறது அதாவது மின்னழுத்த அளவில் 33 KV அது 5 மெகா VAR ஐ செலுத்தும் பொதுவாக 33 KV பஸ் பாரின் வோல்டேஜ் 33 KV ஆக இருக்காது அது 32 31 அல்லது 30 KV ஆக இருக்கலாம் ஆனால் மின்தேக்கி அந்த எதிர்வினை உள் செலுத்தும் சக்தி உண்மையில் மின்னழுத்த அளவின் ஸ்குயற்க்கு விகிதாசாரமாகும் 5 மெகா VAR அது 33 KV ஐ கொடுத்தால் 33 30 kV க்கு பதிலாக அதாவது நாம் உள் செலுத்தும் எதிர்வினை சக்தி 303325 மெகாவாட் ஆக மின்னழுத்தம் இருக்கும் என்று வைத்துக்கொண்டாள் அதாவது இது 5 மெகா VAR ஐ செலுத்தாது மாறாக அது குறைவான மெகா VAR நெட்வொர்க்ல் செலுத்தும் எனவே மின்னழுத்தம் வீழ்ச்சியடையும் போது ஷன்ட் கேபஸிடர்ஸ் ஆல் உற்பத்தி செய்யப்படும் VAR கள் விழுகின்றன இதனால் தேவைப்படும் போது அவற்றின் செயல்திறன் உண்மையில் எப்படியும் சரிந்துவிடும் எனவே நீங்கள் அதை ஷன்ட் கேபஸிடர்ஸ் என்று அழைக்கிறீர்கள் இப்போது ஷன்ட் கேபஸிடர்ஸ் இல்லாமல் ஒரு எளிய சா்கியுட் எடுக்கவும் எனவே இது சர்க்யூட் இதுதான் எளிய தொடர் சர்க்யூட் மற்றும் R மற்றும் X மதிப்பு இது பெரும் முனைக்கு மின்னழுத்தம் அனுப்புகிறது நாம் VS VR எடுக்கும் போதெல்லாம் இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு கட்ட மின்னழுத்தம் VS VR அனைத்தும் ஒரு கட்ட மின்னழுத்த இணைப்பு மின்னழுத்தங்களை நடுநிலை என்று சொல்லலாம் எனவே இது R n R எதிர்ப்பு மற்றும் இணைப்பின் தூண்டல் எதிர்வினை உங்கள் எதிர்வினை மற்றும் இந்த மின்னழுத்தம் உங்கள் VR க்கு முந்தையதைப் போலவே நீங்கள் ஃபேஸர் வரைபடத்தை வரைந்தால் இது VR மற்றும் இது உங்கள் IR மக்னிடியுடு புரிந்து கொள்ளக் கூடியது மக்னிடியுடு உள்ள எல்லா இடங்களிலும் இந்த IR குறைகிறது என்று நான் சொல்லவில்லை இது IZ குறைப்பு மற்றும் இந்த I இந்த கோடு பச்சை கோடு IZ மற்றும் இந்த VS மின்தேக்கி இல்லாமல் மற்றும் படம் மற்றும் படம் ஷன்ட் கேபஸிடர்ஸ் இல்லாத பேஸர் வரைபடம் இப்போது படத்தில் ஒரு ஷன்ட் கேபஸிடர்ஸ் பெறுதல் முனையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த விஷயத்தில் IC தான் முனையில் மின்னோட்டம் இந்த VR உங்கள் மின்னழுத்தம் ஆகும் எனவே வழி நடத்தும் மின்னோட்டம் IC உண்மையில் VR வகுத்தல் 90 டிகிரிக்கு முன்னிலைப்படுத்துகிறது எனவே இது வழி நடத்தும் மின்னோட்டம் இப்போது இந்த மின்னோட்டம் ஆரம்பத்தில் மின்தேக்கி இல்லாமல் இந்த மின்னோட்டம் I எனவே இங்கே I ஆனால் இந்த வழி நடத்தும் மின்னோட்டம் உள்ளது அதாவது இந்த IC அதை மேல்நோக்கிச் செய்கிறது பின்னர் இதன் விளைவாக மின்னோட்டம் I1 உயர்கிறது அதாவது இது I1 எனவே ஆரம்பத்தில் I இப்போது மின்தேக்கியின் காரணமாக மின்னோட்டம் I1 அதாவது இதன் காரணமாக மின்னோட்டம் உண்மையில் குறைந்து வருகிறது எனவே இந்த கோணம் 1 இங்கே இங்கே 1 இங்கே δ இது δ1 மற்றும் இதன் பொருள் இந்த மின்னோட்டம் I1 இப்போது மின்தேக்கியுடன் எனவே இது I1R இது I1XL மற்றும் இது I1Z இந்த பச்சை கோடு மற்றும் இந்த மின்னழுத்ததை நீங்கள் VS என்று அழைக்கிறீர்கள் அந்த மின்தேக்கி உண்மையில் நீங்கள் அந்த மின்தேக்கியை வைத்தவுடன் அது உங்கள் மின்னோட்டத்தை குறைக்கிறது ஏனெனில் அது இங்கே இருந்தது I இப்போது I1 எனவே நீங்கள் அந்த மக்னிடியுடு கோணத்தையும் பரிமாறிக்கொண்டீர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் δ மற்றும் பார்த்தீர்கள் என்றால் அது இங்கு 1 1 அதனை பின்னர் 1 அல்லது 1இருந்து δ மற்றும் ஆக மாறுவதை நாம் பார்க்கலாம் இது லோடு மின்சக்தி காரணியை அதிகரிக்கிறது இப்போது நான் உங்களுக்குச் சொன்னது போல் மின்தேக்கி உண்மையில் உங்கள் எதிர்வினை சக்தியை உட்செலுத்துகிறது நீங்கள் இந்த வரைபடத்தைப் பார்த்தால் நான் உங்களுக்கு இந்த வழியைக் காண்பிப்பேன் எடுத்துக்காட்டாக இந்த வரைபடம் இப்போது இந்த XC மக்னிடியுடு எதிர்வினை 1ωC எனவே மின்தேக்கி என்பது நிலையான மின்மறுப்பு வகை லோடு என்பதால் XC 1ωC என்று நாம் கருதுகிறோம் இந்த விஷயத்திற்கு சமமாக இருக்கும்நம்மிடம் இருக்கும் மாறவில்லை ஏனெனில் 50 அல்லது 60 என்ற அமைப்பு ஏறக்குறைய மாறிலி ஆக இருக்கும் எனவே எதிர்வினை மாறாமல் இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த எளிய சர்க்யூட் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது நான் மக்னிடியுடு மட்டுமே எடுப்பேன் எனவே இந்த தற்போதைய மக்னிடியுடு IC உண்மையில் இது VRXC எனவே இது மின்சாரத்தின் மக்னிடியுடு எனவே இங்கேயும் IC மக்னிடியுடு IC2 என்பது XC க்கு சமம் XC ஸ்குயா் இப்போது எதிர்வினை சக்தி QCIC2XC க்கு சமம் அது உண்மையில் உங்கள் இந்த IC2 உண்மையில் VR2XCXC2 அதாவது QC எதிர்வினை சக்தி இதிலிருந்து வருவது VR2 XC க்கு சமம் என்று அர்த்தம் இது VR2XC அதாவது ஷன்ட் கேபஸிடர்ஸிலிருந்து வழங்கப்பட்ட ஒரு எதிர்வினை சக்தி இப்போது VR என்பது மாறிலி என்று நாம் கருதினால் ஒரு XC அதிர்வெண்ணாக ஏறக்குறைய மாறிலி ஒமேகா XC 12ωC எனவே அது உங்களுடைய ωC VR2 மற்றும் அது 2πfபெருக்கல் C க்கு சமம் பின்னர் VR2 அதே அதிர்வெண் ஏறக்குறைய மாறிலி ஆக இருக்கும் மற்றும் நாம் நாமினல் மின்னழுத்தத்திற்கு VR மாறிலி என்று கருதினால் எனவே இயற்கையாகவே மின்தேக்கி என்பது மாறிலி மின்மறுப்பு வகையாகும் ஏனெனில் அதிர்வெண் மாறவில்லை நான் சொன்னது போல் இரண்டாம் விஷயம் மின்தேக்கி QC உட்செலுத்தி மின்னழுத்தம் வர்க்கத்துக்கு நேர்விகிதமானது இப்போது இந்த விஷயத்தைச் பார்த்தோம் QC VR2XC பொதுவாக உற்பத்தியாளரைப் பொறுத்தவரை நீங்கள் உண்மையில் நாமினலான விஷயம் என்னவென்றால் QC நாமினல் மதிப்பு VR க்கு சமம் நாமினல் என்றால் மதிப்பிடப்பட்டது என்று அர்த்தம் எனவே VR என்பது நாமினலான ஸ்குயா் XCஎன்று இதை நீங்கள் அழைக்கிறீர்கள் ஆனால் அது இல்லையென்றால் இது சமன்பாடு 1 என்று சொல்லவும் அது QC ஏதாவது ஒரு மின்னழுத்தமாக செலுத்தப்படுகிறது என்றால் VR2 XCஎன்று சொல்லுங்கள் இது சமன்பாடு 2 எனவே இந்த உண்மையில் QC நாமினல் அல்லது ஏதாவது ஒரு மின்னழுத்தம்VR பெறலாம் அதாவது நீங்கள் சமன்பாடு 2 ஐ சமன்பாடு 1 ஆல் வகுத்தால் உங்களுக்கு நாமினல் QC by QCகிடைக்கும் VR2XC பெருக்கல் XC ஐ VR ஆல் வகுக்கப்பட்டால் நாமினல் ஸ்குயா் XC XC ரத்து செய்யப்படும் அதாவது இங்கே நான் QC QC நாமினல் என்று எழுதுகிறேன் உங்கள் VR மக்னிடியுடு கேற்ப VR நாமினலான முழு ஸ்குயா் QCQCnormal|VR||VRnormal|2 இதன் பொருள் VR மக்னிடியுடு VR நாமினல்க்கு சமமாக இருந்தால் QC QC நாமினல் உதாரணமாக VR இந்த விஷயத்தை விட குறைவாக இருந்தால் உதாரணமாகQC QC நாமினல் 5 MVAR என்று வைத்துக்கொள்வோம் VR இன் மக்னிடியுடு 33 KV மற்றும் VR நாமினல் இன் மக்னிடியுடு 33 KV க்கு சமம் என்று சொல்லுங்கள் அதாவது QC என்பது 5 பெருக்கல் உங்கள் 30332 க்கு சமம் அதாவது உங்கள் 5 பெறுக்கல் 100121 மெகா VAR இதன் பொருள் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தில் மட்டுமே இந்த 5 மெகா VAR நெட்வொர்க்கில் செலுத்தப்படும் இது குறைவானது என்றால் உங்கள் மின்னழுத்தம் இந்த QC என்பது5 100121 இதன் பொருள் ஒருவேளை 4 மெகா VAR ஐ விட சற்றே அதிகமாக செலுத்தப்படும் அதாவது தேவைப்படும் அந்த நேரத்தில் எல்லாம் மின்னழுத்தம் குறைவாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் குறைவான மெகா VAR என்று அழைப்பதை உட்செலுத்துகிறீர்கள் எனவே அதுதான் QC அதாவது மின்தேக்கி விஷயம் நீங்கள் அழைக்கும் மின்னழுத்த மக்னிடியுடு ஸ்குயருக்கு விகிதாசாரமாகும் இரண்டாவது விஷயம் மின்தேக்கி உண்மையில் ஒரு நிலையான மின்மறுப்பு லோடு எனவே இந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாக புரியும் என்பது எனது நம்பிக்கை பின்னர் நீங்கள் எப்போது டிரான்ஸ்மிஷன் லைனை எடுத்துக்கொள்வீர்கள் என்று பார்ப்போம் அந்த நேரத்தில் நாம் சில பிரச்சனைகளை எடுப்போம் ஆனால் இந்த VS VR நான் சொல்லும் ஒரு விஷயம் ஒவ்வொரு கட்ட அடிப்படையிலும் நீங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கும் போதெல்லாம் இந்த சக்தி காரணி முன்னேற்றத்திலும் இருக்க வேண்டும் அடுத்தது அந்த சீரிஸ் கேபஸிடர்ஸ் சீரிஸ் கேபஸிடர்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைனுடன் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது உந்துவிசை எதிர்வினை உங்கள் கொள்ளளவு வினைத்திறனால் ஈடு செய்யப்படும் ஆனால் அந்த விஷயங்கள் இந்த பாடத்திட்டத்தில் விவாதிக்க முடியாதவை ஆனால் சீரிஸ் கேபஸிடர்ஸின் மற்றொரு சிக்கலைப் பார்ப்போம் ஆனால் அந்த பற்றி நாம் விவாதிக்க மாட்டோம் எனவே சீரிஸ் கேபஸிடர்ஸின் ஒரு முக்கிய குறைபாடு என்னவென்றால் ஒரு குறுகிய சுற்று மின்னோட்டம் பாயும் போது உற்பத்தி செய்யப்படும் உயர் மின்னழுத்தம் மற்றும் சிறப்புப் பாதுகாப்பு சாதனங்கள் இடைவெளிகள் மற்றும் லீனியர் அல்லாத மின்தடையங்கள் ஆகியவை இணைக்கப்பட வேண்டும் இங்கே அவை இரண்டும் விவாதிக்கவில்லை இறுதியில் நேரம் அனுமதித்தால் புதிய ஒன்றை நான் சொல்ல முயற்சிப்பேன் ஆனால் இப்போதே நாம் அந்த அடைய மாட்டோம் எனவே ஒரு வரிசையில் சீரிஸ் கேபஸிடர்ஸ்களை இணைக்கும்போதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு தேவை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே அந்த சீரிஸ் கேபஸிடர்ஸ்களுக்கான எளிய சுற்று வரைபடத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எண்ட் வோல்டேஜை அனுப்பும் இது எண்ட் வோல்டேஜைப் பெறுகிறது இந்த R மற்றும் XL டிரான்ஸ்மிஷன் லைன் ஒரு சீரிஸ் கேபஸிடர்ஸ் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தைச் சொல்கிறேன் காரணம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் பொதுவாக சீரிஸ் கேபஸிடர்ஸ் மின்னழுத்த சீராக்கிக்கு ஒப்புமையை கொடுக்கும் எனவே நீங்கள் ஏன் அதை கண்டுபிடிக்கிறீர்கள் எனவே சீரிஸ் கேபஸிடர்ஸ் இந்த விஷயம் நீங்கள் அழைக்கும் வரிசையில் உள்ளது அதாவதுZ1மின்தேக்கி உண்மையில் மின்தேக்கி இல்லாதபோது Z R j X இது R j XL -XC ஆக இருக்கும் இதுதான் விஷயம் எனவே இந்த XC இந்த XL -XC கூறு இயற்கையாகவே மின்னழுத்த வீழ்ச்சியைக் குறைக்கும் அதனால் நாம் பெறும் மின்னழுத்தம் சிறப்பாக இருக்கும் அது மேம்படுத்தப்பட்ட மின்னழுத்தமாக இருக்கும் இப்போது ஷண்ட் மின்தேக்கி போன்ற தனி வரைபடத்திற்கு பதிலாக நீங்கள் வரைபடத்தை வரைந்தால் நம்மிடம் 4 வரைபடங்கள் உள்ளன இரண்டு ஃபேஸர் இரண்டு சர்க்யூட் வரைபடங்கள் உள்ளன எனவே இந்த மின்னோட்டம் இதன் வழியாகப் பாய்கிறது இந்த I I எனவே இது மின்னோட்டம் I கோணத்தில் சொல்கிறேன் மற்றும் இது பெறும் இறுதி மின்னழுத்தம் VR மீண்டும் IR ஐ I மக்னிடியுடு நான் போடுவதில்லை ஆனால் புரிந்துகொள்ளத்தக்கது எனவே இந்த பகுதி இது இந்த IR பகுதி ஏனென்றால் I இங்கே இருக்கிறது எனவே இந்த IR இந்த கருப்பு நிறத்துடன் 90 டிகிரி வீழ்ச்சியடைந்தது அது உண்மையில் IXL நான் மீண்டும் மக்னிடியுடுடை வைக்கவில்லை ஆனால் IXL புரிந்து கொள்ளக்கூடியது இப்போது இந்த XC யும் உள்ளது ஏனெனில் இது மைனஸ் IXC ஆக உள்ளது எனவே மைனஸ் உள்ளதால் இந்த சிவப்பு அம்பு கீழ்நோக்கி உள்ளது ஏனெனில் I XC எனவே அதன் விளைவாக ஏற்பட்ட I XL - XC இந்த பகுதி என்று I XL - XC மற்றும் அதை Z1 பெருக்கல் I என்று அழைக்கலாம் இந்த டேஸ் வரி இங்கே எழுதவில்லை எனவே இது இறுதி மின்னழுத்ததை அனுப்பும் மற்றும் இது VR IR எனவே இதன் விளைவாக பேஸர் வரைபடம் வரும் எனவே இந்த பகுதி IRcos ∅ இந்த பக்கம்தானாகவே I XL - XC sin ∅ இந்த விஷயத்தில் VS VR உடனான உறவு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபேஸர் வரைபடதில் காட்டப்பட்டுள்ளது இப்போது சீரிஸ் எனவே இது புரிந்துகொள்ளத்தக்க மிக எளிய விஷயம் எனவே IXLஎன்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இது IXC ஏனென்றால் நீங்கள் I ஆல் பெருக்கினால் இது IXC ஆகும் எனவே இதன் விளைவாக இயற்கையாகவே இந்த மக்னிடியுடு குறையும் சீரிஸ் கேபஸிடர்ஸ் இல்லை என்றால் VS t இங்கே மேலே போகும் இது இங்கே காட்டப்படுவதில்லை ஆனால் இங்கே இருக்கும் எனவே அடுத்ததாக சீரிஸ் மற்றும் ஷன்ட் கேபஸிடர்ஸ்பயன்படுத்துவதன் நன்மை தீமைகள் பற்றி பார்ப்போம் எனவே ஷன்ட் மற்றும் சீரிஸ் கேபஸிடர்ஸ்களுக்கு இடையேயான பயன்களை பின்வருமாறு சுருக்கமாகக் கூறலாம் எனவே நான் சில கருத்துக்களை எழுதியுள்ளேன் ஆனால் நான் உங்களுக்கு ஏதாவது சொல்கிறேன் எனவே லோடு VAR தேவை என்றால் சிறிய சீரிஸ் கேபஸிடர்ஸ்கள் சிறிதளவு பயன்படும் ஏனெனில் உண்மையில் தேவையில்லை மின்னழுத்த வீழ்ச்சி ஒரு கட்டுப்படுத்தும் காரணி சீரிஸ் கேபஸிடர்ஸ்கள் என்றால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் அது உண்மையில் மின்னழுத்த வீழ்ச்சியாக குறைக்கிறது XL - XC எனவே சீரிஸ் கேபஸிடர்ஸ் உண்மையில் மின்னழுத்தத்தை மேம்படுத்துகிறது சீரிஸ் கேபஸிடர்ஸ் இணைப்பின் மின்னோட்டத்தில் குறைப்பு மிகவும் குறைவு எனவே நீங்கள் சீரிஸ் கேபஸிடர்ஸ்யைச் சேகரிக்கும் போது அது XL XC ஆகும் ஆனால் இறுதியில் அது R j சீரிஸ் கேபஸிடர்ஸை இணைக்கும்போது நீங்கள் வேறு பல வடிவமைப்பு சிக்கல்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது அதிர்வு ஒரு வடிவமைப்பு பாரமீட்டர்ஸ் எனவே அந்த XL XC கூறுகளை நாம் 0 ஆகச் செய்ய முடியாது எனவே XL XC கூறு குறைக்கப்படும் ஆனால் அந்த விஷயத்தில் R அங்கே இருக்கிறது R j நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே இணைப்பில் உள்ள மின்னோட்டம் குறைவது சிறியது என்றாலும் வெப்பக் கருத்தாய்வுகள் வரம்புக்குட்பட்டால் தற்போதைய சிறிய நன்மைகள் கிடைக்கும் மற்றும் ஷுன்ட் காம்பென்சேஷன் நாம் சரியாகப் பயன்படுத்த வேண்டும் வெப்பப் பரிசீலனை என்பது ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் கண்டக்டர்களுக்கும் அதிகபட்ச மின்னோட்டத்தைக் கொண்டு செல்லும் திறனைக் கொண்டுள்ளது எனவே வெவ்வேறு கடத்தி பக்கத்தின் வெவ்வேறு மதிப்பீட்டை அவர்கள் வெப்ப வரம்பு என்று அழைக்கிறார்கள் இப்போது ஷுன்ட் கேபஸிடர்ஸ் லோடு சக்தி காரணியை மேம்படுத்துகின்றன அதேசமயம் சீரிஸ் கேபஸிடர்ஸ் சக்தி காரணியில் சிறிதளவு விளைவைக் கொண்டிருக்கிறது ஷன்ட் கேபஸிடர்ஸின் முதன்மை நோக்கம் இழப்பைக் குறைத்து மின்னழுத்த அளவை சரியாக மேம்படுத்துவதாகும் என்று நான் சொன்னேன் அதேசமயம் சீரிஸ் கேபஸிடர்ஸ் சக்தி காரணி மீது சிறிதளவு விளைவைக் கொண்டிருக்கிறது மொத்த வினைத்திறன் அதிக சீரிஸ் கேபஸிடர்ஸ்கள் இருக்கும் பரிமாற்றக் கோட்டிற்கு நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்திற்கு ஒரு நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் சீரிஸ் மின்தேக்கியாக இருந்தால் நாம் மிகவும் திறம்பட செயல்படுவோம் இது நிலைத்தன்மையை மேம்படுத்துகிறதுஅதைப்பற்றி விரிவான ஆய்வுகள் உயர்நிலைப் படிப்பில் உள்ளது ஆனால் இந்த பாடத்திட்டம் இது சீரிஸ் மற்றும் ஷன்ட் கேபஸிடர்ஸ்களுக்கு இடையில் உங்களுக்கு பொதுவான யோசனை எனவே நீங்கள் இதைப் படிக்கும்போது ஏதேனும் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் ஒரு மெயிலாக அனுப்பலாம் ஆனால் பல விஷயங்கள் சீரிஸ் மற்றும் ஷன்ட் கேபஸிடர்ஸ்களில் உள்ளன ஆனால் அது நீண்ட நேரம் எடுக்கும் இது இந்த பாடத்திட்டத்திற்கான அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டது எனவே இது வரை நீங்கள் யூனிட் சிஸ்டம் ஒன்றை பவர் சிஸ்டம் பாகம் என்று அழைக்கிறீர்கள் மற்றும் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் சீரிஸ் கேபஸிடர்ஸ் ஷன்ட் கேபஸிடர்ஸ்களை ரெகுலேடிங் டிரான்ஸ்ஃபார்மர்களை நாம் விவாதித்தோம் அடுத்து நாம் டிரான்ஸ்மிஷன் லைனின் சிறப்பியல்பு குறுகிய லைன் நடுத்தர லைன் மற்றும் நீண்ட லைன் பரிமாற்றக் கோட்டின் செயல்திறனுக்குச் செல்வோம் அதன் பிறகு மின்னழுத்த அலைகளை பார்ப்போம் எனவே ஒரு சில வினாடிகள் காத்திருங்கள் இதன்பிறகு குறுகிய லைன் பற்றி பார்ப்போம் எனவே இது டிரான்ஸ்மிஷன் லைனின் பண்புகள் எனவே இது உங்களுக்கான மற்றொரு புதிய தலைப்பு எனவே முந்தைய நிகழ்வுகளில் நாம் உருவாக்கிய எந்த ஃபேஸர் வரைபடமும் இங்கேயும் நாம் வருவோம் அந்த சமன்பாடுகளுக்கு நாம் வருவோம் எனவே பொதுவாக இரண்டு போர்ட் நெட்வொர்க் டிரான்ஸ்மிஷன் லைனை குறிக்க வசதியாக இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் அதைப் படிக்கும்போது அனுப்பும் முனை மின்னழுத்தம் VS மற்றும் மின்சாரம் IS ஆகியவை பெறுதல் முனை மின்னழுத்தம் VR மற்றும் மின்சாரம் IR ஆகியவற்றுடன் ABCD பாரமீட்டர்ஸ் மூலம் தொடர்புடையதாக இருக்கலாம் எனவே பொதுவாக இது உங்களுக்குத் தெரியும் இந்த VS நாம் AVR B IR எழுதலாம் இதன் அடிப்படை யூனிட்டுகள் வோல்ட்டாக இருக்க வேண்டும் எனவே நான் இங்கே வோல்ட் என்று எழுதுகிறேன் IS C VR D IR இது ஆம்பியர் எனவே இது ஒரு புதிய தலைப்பு எனவே இது சமன்பாடு 1 மற்றும் இது சமன்பாடு 2 எனவே மேட்ரிக்ஸ் வடிவத்தில் நாம் VS IS இன் இந்த பக்கம் A B C D VR IR க்கு சமம் என்று எழுதலாம் இது சமன்பாடு 3 VS IS A B C D VR IR எனவே A B C D பாரமீட்டர்ஸ் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனின் மாறிலியைப் பொறுத்தது உங்கள் R ஐ எழுதுங்கள் பின்னர் உங்கள் LC மற்றும் G யும் எழுதுங்கள் நமது ஆய்வுக்காக நடத்தை புறக்கணிக்கப்படும் எனவே அடிப்படையில் A B C D பாரமீட்டர்ஸ் அனைத்தும் சிக்கலான எண் மற்றும் இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் இந்த அனைத்து யூனிட்களின் இந்த பாரமீட்டர்ஸ்களை உருவாக்கலாம் எடுத்துக்காட்டாக A மற்றும் D பரிமாணமற்றது B ஓம் மற்றும் C என்பது சீமென்ஸ் அல்லது Mho இன்னொரு விஷயத்தை நகர்த்த நான் எண்களை பயன்படுத்துவேன் எனவே AD BC 1 வைத்திருக்கும் இந்த வகையான அமைப்புகளுக்கு மற்றொரு அடையாளம் உள்ளது எனவே ஒரு யூனிட் நீளத்திற்கு மொத்த தொடர் மின்தடை மற்றும் தொடர் மின்மறுப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான குழப்பத்தைத் தவிர்க்க நாம் குறிப்பிட்ட குறியீட்டை பின்பற்றுவோம் எனவே இந்த வகையான குறிப்புகளை யார் பின்பற்றுவார்கள் என்பது ஆரம்பத்தில் இருந்தே நான் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும் நீங்கள் இதைப் பெறும்போது எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது உதாரணமாக சிறிய z γyour jωLΩமீட்டருக்கு எனவே இது உண்மையில் ஒரு யூனிட் நீளத்திற்கு தொடர் மின்மறுப்பு நாம் γ jωL என்று எழுதுகிறோம் அதே போல ஷன்ட் அட்மிடன்ஸ் நாம் G பிளஸ் j o jωC என்று எழுதலாம்இது ஒரு மீட்டருக்கான சீமென்ஸ் நான் ஒரு மீட்டருக்கு mho ஐப் பயன்படுத்துவேன் சிறிய z சிறிய y என்ற போது ஒரு யூனிட் நீளத்திற்கு ஒரு ஷன்ட் அட்மிடன்ஸ் என்பது ஒரு யூனிட் நீளத்திற்கு ஒரு மீட்டருக்கு சரியான பாரமீட்டர்ஸ் மற்றும் பெரிய Z சிறிய z l க்கு சமமாக இருக்கும் அதுபோல ohm என்பது மொத்த சீரிஸ் மின்மறுப்பு அதேபோல் Y மொத்த ஷன்ட் அட்மிடன்ஸ் சிறிய y பெருக்கல் l சீமன்ஸ் அவர்கள் நான் சிமென்ஸைப் பயன்படுத்தும் சில புத்தகங்களைப் பயன்படுத்துவேன் அதாவது ஆம் அல்லது mho எனவே மொத்த ஷன்ட் அட்மிடன்ஸ் மற்றும் l என்பது மீட்டர் என்பது இணைப்பின் நீளம் எனவே இது இந்த குறிப்பு முழுவதும் பயன்படுத்தப்படும் எனவே குழப்பமும் இருக்கக் கூடாது எனவே நாம் முன்பு விவாதிப்பதை போல G அதை புறக்கணிக்கும் எனவே இந்த விஷயத்தைப் பற்றி நாம் பேச மாட்டோம் அடுத்து நாம் முதலில் குறுகிய டிரான்ஸ்மிஷன் இணைப்பிற்கு வருவோம் எனவே நாம் கூறுவது என்னவென்றால் மேல்நிலை இணைப்புகள் 80 கிலோ மீட்டருக்கும் குறைவாக இருந்தால் உங்கள் ஷன்ட் கொள்ளளவு அதிக பிழை இல்லாமல் புறக்கணிக்கப்படலாம் எனவே இந்த 80 கிலோ மீட்டர் நீளம் அல்லது 60 கிலோ மீட்டர் நீளம் இவை சில உங்கள் சொற்களில் சில நாம் 60 80 பயன்படுத்துகிறோம் உண்மையில் அது நீங்கள் அழைக்கும் மின்னழுத்த நிலை எனவே மின்னழுத்தம் உங்கள் நாட்டில் 66 KV இல்லை என்றால் 33 66 132 220 மற்றும் அதற்கு மேலும் உள்ளது எனவே அந்த விஷயத்தில் நாம் ஷன்ட் கொள்ளளவை புறக்கணிக்கலாம் ஆனால் நிலத்தடி கேபிளுக்கு நீங்கள் புறக்கணிக்க முடியாது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய சார்ஜிங் கொள்ளளவு ஷன்ட் அட்மிடன்ஸ் விஷயங்களை நீங்கள் புறக்கணிக்க முடியாது எனவே அந்த இணைப்புகள் 80 கிலோமீட்டருக்கும் குறைவாக இருக்கும் என்று நாம் கருதுவோம் அல்லது மின்னழுத்தம் 66 க்கு மேல் இல்லை என்றால் இறுதியில் அது 80 அல்லது 60 இல்லை எந்த தொலைவு வரை சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் இணைப்பின் உங்கள் பெர்ஃபாமன்ஸ் ஏவாலுவேஷன் பாதிக்கவில்லை என்பது முக்கிய விஷயம் எனவே அதனால்தான் அது 66 KV க்கு மேல் இல்லை என்று எழுதியுள்ளேன் இது ஒரு கட்ட அடிப்படையில் ஒரு குறுகிய இணைப்பு மாதிரி அதனால் தான் நான் இங்கு எழுதியுள்ளேன் ஒவ்வொரு கட்ட அடிப்படையில் நாம் செய்யும் அனைத்தும் படம் 1 இல் காட்டபட்டுள்ளது இந்த வரைபடத்தை நாம் முன்பு காட்டினோம் ஆனால் அந்த நேரத்தில் லோடு காட்டப்படவில்லை எனவே இது ஒரு குறுகிய பரிமாற்றக் இணைப்பு எனவே அனுப்பும் முனை ஒன்றுமில்லை ஷன்ட் இணைப்பு இணை இணைப்பு எதுவும் எனக்கு இல்லை அதனால் IS IR எனவே அனுப்பும் முனை அனுப்பும் அனுப்புவது பெறும் முனை மின்சார இணைப்பு பெரும் மின்மறுப்பு R jX க்கு சமம் எதிர்வினை மின்தடை மற்றும் இது பெறும் இறுதி லோடு இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் லோடு முழுவதும் பெறப்போகும் இறுதி மின்னழுத்தம் VR எனவே இது ஒரு குறுகிய இணைப்பு மாதிரி எனவே VS VR ZIR மற்றும் IS IR இதன் பொருள் நீங்கள் KVL ஐ இங்கே பயன்படுத்தினால் நாம் இங்கே KVL ஐப் பயன்படுத்துகிறோம் எனவே VS என்ற தெரிந்த சமன்பாடு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் V VR என்று அழைக்கும் மற்றும் உங்கள் IR பெருக்கல் Z க்குச் சமமாகச் சொல்வீர்கள் எனவே இந்த சமன்பாடு நமக்கு கிடைக்கும் எனவே இந்த VS IS என்பதுVR கூட்டல் Z க்கு சமம் IR மற்றும் IS என்றால் அதை IS IR என்று இங்கே எழுதலாம் எனவே இந்த சமன்பாடு IS IR 0 VR 1 IR எனவே இந்த அனுப்பும் முனை மற்றும் பெறுதல் முனை இது ABCD பாரமீட்டர்ஸ் இது A 1 இந்த விஷயத்தில் B க்கு நிச்சயமாக சமம் இங்கே ஒரு உண்மையான மக்னிடியுடு இந்த ஒரு Z நிச்சயமாக சிக்கலான C என்பது 0 மற்றும் D என்பது 1 எனவே AD BC என்பது 1 ஏனெனில் 1 1 0 Z எனவே அந்த அடையாளம் உள்ளது மற்றும் இது சமன்பாடு 4 சரி குறுகிய இணைப்பின் ஃபேஸர் வரைபடதை இந்த படத்தில் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் எனவே இதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் எனவே இது உண்மையான மின்னழுத்தம் VR VR என்பது குறிப்பாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது நான் மற்றொரு விஷயம் தருகிறேன் VR குறிப்பாக எடுப்பதற்கு பதிலாக I என்பதை குறிப்பாக எடுத்து இந்த முழு பேஸர் வரைபடத்தையும் வரைய வேண்டும் இப்போது இதற்கு வாருங்கள் எனவே இந்த VR ஐ ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே இது IR நான் இங்கே IX மக்னிடியுடு எடுத்துள்ளேன் மற்றும் இது மின்னழுத்தம் VS எனவே இந்த I மற்றும் V இடையே கோணம் VR என்பது R ஆகும் இந்த பச்சை நிறத்தில் உள்ள R கோணத்தில் இது உள்ளது உங்கள் I மற்றும் VR இடையே கோணம் VS மற்றும் I இடையே கோணம் S எனவே இது ரெட் கலர் S மற்றும் VR மற்றும் VS இடையே கோணம்S R எனவே இது S R இது இந்த VS மற்றும் VR இடையே உள்ள கோணம் இப்போது EA EA | I | R cos R ஏனெனில் இது R இதுவும் R மற்றும் AB CD AB CD IX sinR இந்த CD AB IX sin R மற்றும் உங்கள் EA |I| R cos R இதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் எனவே இது ஃபேஸர் வரைபடம் மற்றும் மக்னிடியுடு I பெறும் முனையின் மின்னோட்டதின் மக்னிடியுடுற்க்கு மற்றும் அனுப்பும் முனையின் மின்னோட்டதின் மக்னிடியுடுற்க்கு சமம் இப்போது இதிலிருந்து மட்டுமே நாம் மக்னிடியுடு VS cos S R என்று எழுத முடியும் இந்த கணிப்புகள் உங்கள் IR cos க்கு சமம் இவை புரிந்து கொள்ளக்கூடிய மக்னிடியுடு எனவே ஒவ்வொரு முறையும் நான் மக்னிடியுடு என அழைக்காதபோது IR ஐ புரிந்துகொள்ளும் வகையில் அழைப்பேன் எனவே |I| R cos R IX sin R VR இது சமன்பாடு 5 இப்போது VS மற்றும் VR இடையே உள்ள மிகச் சிறிய கோணம் S R நாம் cos δS மைனஸ் எடுத்துக்கொள்ளலாம் அவைகள் தோராயமாக 1 அதாவது S R தோராயமாக 0 எனவே இந்த ஒரு S Rதோராயமாக 1 எனவே இங்கே நீங்கள் ஒன்றை வைத்தால் VS என்பது VR |I| R cos R IX sin R மக்னிடியுடு க்கு சமம் VSVR|I|R cos R X sin R எனவே இது சமன்பாடு 6 ஆகும் சமன்பாடு 6 என்பது சாதாரண வரம்புக்கு மிகவும் துல்லியமானது அதாவது இந்த S R என்பது ஒரு தோராயம் எனவே வேறுபாடு அதிகமாக இருந்தால் இந்த தோராயத்தை நம்மால் செய்ய முடியாது ஆனால் நாமினல் லோடுக்கு இந்த சமன்பாடு ஏறக்குறைய மிகச் சரியானது எனவே ஒரு விஷயத்தை நான் இன்னொரு பாடத்தில் சொல்கிறேன் முயற்சி செய்து பாருங்கள் I ஐ குறிப்பாக எடுத்து இந்த விஷயத்திற்கான முழு ஃபேஸர் வரைபடத்தை மீண்டும் வரையுங்கள் அது எப்படி இருக்கிறது என்று பார்க்கவும் ஒருவேளை இதை விட உங்களுக்கு எளிதாக இருக்கும் ஒன்றை நீங்கள் காணலாம் ஆனால் நான் அதை உங்களுக்காக செய்யவில்லை நீங்கள் அதை செய்ய வேண்டும்